மாணவர்களை வரவேற்கிறேன் சென்ற வகுப்புவரை காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொண்டிருந்தோம் ஏனென்றால் இதுதான் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் முதல் அறிக்கை ஏனென்றால் தொடக்கத்தில் என்னுடைய விரிவுரையில் நான் சொன்னதுபோல அதாவது முதல் மற்றும் இரண்டாவது விரிவுரையில் நான் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது ஒரு தன்னிச்சையான கணக்கியல் அமைப்பு இல்லை அது பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகிய இரண்டு கணக்கியல் கிளைகளை சார்ந்துள்ளது என்று சொல்லியிருந்தேன் எனவே இப்பொழுது பைனான்சியல் அக்கவுன்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகிய கணக்கியல் கிளைகளில் உள்ள வெவ்வேறு நுட்பங்களை பயன்படுத்தி முதலில் தகவல் என்பதை உருவாக்க வேண்டும் மற்றும் தகவலை உருவாக்கிய பிறகு அதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மேலும் தகவலை ஆராய்ந்த பிறகு அதனை மேலாண்மை முடிவு எடுப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது உருவாக்கிய தகவலை நாம் பயன்படுத்துகின்றோம் அல்லது பைனான்சியல் அக்கவுன்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுண்டிங் ஆகியவற்றின் உதவியுடன் எத்தகைய தகவல்கள் வந்தாலும் அதனை முடிவெடுப்பதற்காக நாம் பயன்படுத்துவோம் எனவே இப்பொழுது உருவாக்கக்கூடிய வெவ்வேறு வகையான தகவல்களை காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதில் பயன்படுத்துவோம் முந்தைய வகுப்பில் காஸ்ட் ஷீட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி உங்களிடம் விவாதித்தேன் முதலில் நாம் மிகவும் எளிமையான காஸ்ட் ஷீட் என்பதை பற்றி கற்றுக் கொண்டோம் அது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் ஒரு பொருளின் மொத்த செலவை ஐந்து வெவ்வேறு வகையான செலவாக பிரிக்க முடியும் அல்லது நான்கு வெவ்வேறு வகையான செலவுகளாக பிரிக்க முடியும் செலவு என்பதின் முதலாவது கூறு என்னவென்றால் பிரைம் காஸ்ட் அது மெட்டீரியல் காஸ்ட் லேபர் காஸ்ட் மற்றும் அதர் டைரக்ட் ஓவர் ஹெட் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த மூன்றின் மொத்தம் பிரைம் காஸ்ட் என்று வருகின்றது இது எதை குறிக்கிறது என்றால் அந்தச் செலவு இல்லாமல் உற்பத்தி என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாது சரிதானே அடுத்ததாக நமக்கு சில வேறு வகையான ஓவர்ஹெட்ஸ் என்பவை உள்ளன அவற்றை நாம் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்று அழைக்கின்றோம் அவற்றை நாம் தொழிற்சாலைக்குள் செலுத்துவோம் ஃபேக்டரி லைட்டிங் அங்கு இரண்டு வகையான லைடிங் என்பது இருக்கும் ஒன்று ஆபீஸ் லைட்டிங் அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் ஒரு பகுதியாகும் அது காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதில் சேர்க்கப்பட்டிருக்கும் ஆனால் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் லைட்டிங் என்பதன் ஒரு பகுதி ஃபேக்டரி காஸ்ட் என்பதில் சேர்க்கப்படும் எனவே டைரக்ட் மெட்டீரியல் வேஜஸ் மற்றும் மற்ற டைரக்ட் எக்பென்சஸ் தவிர பல்வேறு வகையான மேல்நிலை செலவுகள் உள்ளன அங்கு நமக்கு வெவ்வேறு மற்ற மேல்நிலை செலவுகள் துணை மேல்நிலை செலவுகள் என வெவ்வேறு வகையான செலவுகள் பொருளானது தொழிற்சாலைக்கு எடுத்துச்செல்லப்பட்டு உற்பத்தி செயல்பாட்டை தொடங்கும் பொழுது செய்யப்படுகின்றன எனவே பிரைம் காஸ்ட் என்பதற்கு அடுத்ததாக ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதை கூட்டுவோம் அது வொர்க்ஸ் காஸ்ட் என்று ஆகும் அடுத்ததாக வொர்க்ஸ் காஸ்ட் என்பதில் புரோடக்சன் என்பதை கூட்டுவோம் நாம் புரோடக்சன் காஸ்ட் என்பதை கணக்கிட வேண்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் என்பதை கூட்டுவோம் மற்றும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை தொடர்ந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பதை கூட்டுவோம் எனவே அது காஸ்ட் ஆப் செல்ஸ் என்பதை நமக்கு கொடுக்கும் எனவே நாம் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பதை அடைந்துவிடுவோம் அது பைனல் காஸ்ட் ஆப் புரோடக்சன் ஆகும் மற்றும் மொத்த விற்பனை மதிப்பிலிருந்து அது ஊகிக்கப்படும் மதிப்பாக இருக்கலாம் அதாவது எதிர்பார்க்கப்படும் மதிப்பு அல்லது உண்மையான மதிப்பாக இருக்கலாம் அந்த விற்பனை மதிப்பிலிருந்து காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை கழிப்போம் அடுத்ததாக கிடைக்கக்கூடிய வித்தியாசம் என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆகும் வித்தியாசம் என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் அந்த லாபம் என்பது நிறுவனத்தின் செயல்பாடுகளில் இருந்து கிடைப்பதாகும் அங்கு இரண்டு வகையான லாபங்கள் உள்ளன முதலாவது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account அல்லது இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் கணக்கிடப்படுகின்றது மற்றொரு லாபத்தை காஸ்ட் ஷீட் என்பதில் கண்டறிவோம் எனவே காஸ்ட் ஷீட் என்பதில் கண்டறியப்படும் லாபம் என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் அத்தகைய தகவல்கள் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதற்கு கொண்டு செல்லப்படுகின்றன நிறுவனத்தின் செயல்பாடுகள் சம்பந்தமான தகவல்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறுவனத்தின் பணத்தை நிறுவனத்துக்கு வெளியே முதலீடு செய்திருந்தால் வட்டி வருமானம் என்பது கிடைக்கும் அதனை கூட்டுவீர்கள் சந்தையில் அவர்களுக்கு வட்டி வருமானம் வரும் ஆலோசனை சம்பந்தமான வருமானம் வரும் சில வேறு வகையான வருமானங்கள் வரும் மற்றும் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account பற்று பக்கத்தில் சில வகையான மறைமுக செலவுகள் வரும் எனவே அந்த அனைத்து செலவுகளும் ஆப்ரேட்டிங் எக்பென்சஸ் என்பதன் கீழ் வராது அவை நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துகாட்டாக அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் சம்பளம் அவை புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்Profit Loss Account என்பதில் சேர்க்கப்பட வேண்டும் எனவே ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதில் முதலில் கிராஸ் ப்ராபிட் என்பதை கணக்கிடுவோம் அது மிகவும் எளிமையானது அதாவது சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆப் புரோடக்சன் மற்றும் அடுத்ததாக கீழ்ப்பகுதியில் நான் ஆப்பரேட்டிங் இன்கம் என்பதை கூட்டுவோம் மற்றும் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பிரஸ் என்பதை கழிப்போம் இறுதியாக நெட் ப்ராபிட் பிபோர் டாக்ஸ் என்பதை கணக்கிட்டு விடுவோம் மற்றும் டாக்ஸ் என்பதை சரிகட்டிய பிறகு நெட் ப்ராபிட் ஆப்ப்டர் டாக்ஸ் என்பதை பெற்று விடுவோம் சரிதானே எனவே அது இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதன் ஒரு பகுதியாகும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் அதாவது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதில் நெட் ப்ராபிட் பிபோர் டாக்ஸ் மற்றும் நெட் ப்ராபிட் ஆப்ப்டர் டாக்ஸ் ஆகியவற்றை கணக்கிட்டுவிடுவோம் மற்றும் அந்த நெட் ப்ராபிட் பிபோர் டாக்ஸ் மற்றும் நெட் ப்ராபிட் ஆப்ப்டர் டாக்ஸ் என்பதை நாம் கணக்கிடும் பொழுது அது காஸ்ட் ஷீட் என்பதில் கணக்கிடப்படும் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பதையும் உள்ளடக்கியது முந்தைய பாகத்தில் நாம் விவாதித்த கணக்கு என்பது மிகவும் எளிமையான கணக்கு நமக்கு பிரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் காஸ்ட் ஆப் புரோடக்சன் காஸ்ட் ஆப் செல்ஸ் சம்பந்தமான தகவல்கள் இருந்தன நான் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கும் பொழுது மற்றும் காஸ்ட் ஆப் செல்ஸ் என்பதை சேல்ஸ் என்பதிலிருந்து கழிக்கும் பொழுது நமக்கு வித்தியாசம் என்பது கிடைத்தது மற்றும் அந்த வித்தியாசம் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்று அழைக்கப்பட்டது அடுத்ததாக இரண்டாவது கணக்கை போட்டோம் இதோ இங்கு இரண்டாவது கணக்கு உள்ளது இரண்டாவது கணக்கு என்பது என்ன நாம் அதனை பார்த்தோம் மற்றும் அதனை செய்து முடித்தோம் கீழ்காணும் தகவல்கள் லெஃப்ட் சென்டர் என்ற நிறுவனத்தின் கணக்குகளில் இருந்து எடுக்கப்பட்டது அது டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 31 2017 ஆம் வருடத்திற்கான தகவல்கள் ஆகும் எனவே இங்கு இரண்டு வகையான தகவல்கள் கொடுக்கப்பட்டன ஒன்று டிசம்பர் மாதத்திற்கான பொதுவான தகவல்கள் மற்றும் தகவல்களின் மேல் பகுதியில் ஸ்டாக் என்பது உள்ளது எனவே நாம் ஸ்டாக் என்பதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி படிக்க போகின்றோம் நான் போட்ட முதலாவது கணக்கில் சரக்கிருப்பு சம்பந்தமான எந்த ஒரு சரிக்கட்டுதலும் செய்யவில்லை ஆனால் முந்தைய வகுப்பில் இரண்டாவதாக நாம் பார்த்த கணக்கில் 3 வெவ்வேறு வகையான சரக்குகளை அதாவது ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் ஸ்டாக் ஆப் WIP இது வொர்க் இன் ப்ரக்ரஸ் ஆகியவற்றை சரி கட்டிய பிறகு எவ்வாறு காஸ்ட் சீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதை தயாரிப்பது என்பதை பற்றி கற்றுக் கொண்டோம் எனவே நாம் மூன்று வகையான சரக்குகளை சரிகட்டிய பிறகு வெவ்வேறு வகையான செலவுகளை கணக்கிட வேண்டும் என்பதை கற்றுக் கொண்டோம் எனவே மறுபடியும் நீங்கள் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பதை ஓப்பனிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் மற்றும் கிளோசிங் ஸ்டாக் ஆப் ரா மேடரியல் என்பனவற்றை சரி கட்டிய பிறகு கணக்கிடலாம் அடுத்ததாக ஓபனிங் மற்றும் க்லோசிங் WIP என்பதை சரி கட்டியபிறகு ஃபேக்டரி காஸ்ட் அல்லது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை உங்களால் கணக்கிட முடியும் மற்றும் ஓப்பனிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் மற்றும் க்ளோஸிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் ஆகியவற்றை சரி கட்டிய பிறகு காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை நாம் கணக்கிடுவோம் சரியா அதை நாம் சென்ற பகுதியில் செய்தோம் காஸ்ட் ஷீட் என்பதை மட்டும் தயாரித்தோம் ஆனால் பாருங்கள் இந்த காஸ்ட் ஷீட் என்பது தனித்துவமானது இந்த கணக்கானது முதலாவது கணக்கிலிருந்து வேறுபட்டது ஏனென்றால் இந்த கணக்கில் இரண்டு விஷயங்கள் கேட்கப்பட்டுள்ளன முதலாவது விஷயம் என்னவென்றால் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதை தயார் செய்வது மற்றும் இந்த காஸ்ட் ஷீட் என்பதை ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என்பது வரை மட்டுமே தயாரிக்க போகின்றோம் காஸ்ட் ஆப் புரோடக்சன் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பதைத் தாண்டி ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் கணக்கிடப்பட வேண்டும் நாம் தனியாக இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிக்க வேண்டும் மற்றும் மீதி தகவல்களை இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு கொண்டு செல்ல வேண்டும் மற்றும் இவற்றை அங்கு சரிகட்ட வேண்டும் மற்றும் தனியான இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதை தயாரிக்க வேண்டும் எனவே இந்த வகுப்பில் காஸ்ட் ஷீட் என்பதிலிருந்து கொண்டுவரப்படும் ஃபேக்டரி காஸ்ட் என்பதன் மூலம் ஒரு தனியான இன்கம் ஸ்டேட்மென்ட் அல்லது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி கற்றுக் கொள்ளப் போகின்றோம் மேலும் அட்மினிஸ்ட்ரேடிவ் ஓவர் ஹெட்ஸ் மற்றும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads ஆகியவற்றை சரிசெய்த பிறகு இறுதியாக நெட் ப்ராபிட் என்பதை கணக்கிடுவோம் ஏனென்றால் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் கணக்கிடப்படும் லாபம் என்பது நெட் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது வரி சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் நாம் நெட் ப்ராபிட் பிபோர் டாக்ஸ் மற்றும் வரி என்பதை சரி கட்டிய பிறகு இறுதியாக நெட் ப்ராபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆப்டர் டாக்ஸ் என்பதை கணக்கிடுவோம் நீங்கள் கண்டிப்பாக NOPAT நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆப்டர் டாக்ஸ் என்பதைக் கேள்விப் பட்டிருக்க வேண்டும் எனவே டாக்ஸ் என்பது சம்பந்தமான தகவல்கள் எதுவும் நமக்கு இங்கு கொடுக்கப்படவில்லை நமக்கு சேல்ஸ் மற்றும் அனைத்து செலவுகள் சம்பந்தமான தகவல்கள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஸ்டாக் என்பது சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இப்பொழுது காஸ்ட் ஷீட் என்பதன் முதல் பகுதி மற்றும் வொர்க்ஸ் காஸ்ட் என்பதை கணக்கிட்ட பிறகு இப்பொழுது நாம் இரண்டாவது பகுதியான இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிக்க தொடங்கப் போகிறோம் அதை இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்று சொல்லலாம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிந்து இருப்பீர்கள் எனவே இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை இரண்டு வடிவத்தில் தயாரிக்கலாம் ஒன்று செங்குத்து வடிவம் அங்கு மேல் பகுதியில் சேல்ஸ் என்பதை எழுதுவீர்கள் மற்றும் அடுத்ததாக அனைத்து செலவுகளையும் கீழே எழுதுவீர்கள் மற்றும் வித்தியாசத்தை கணக்கிடுவார்கள் வித்தியாசம் என்பது நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் பிபோர் டாக்ஸ் அல்லது டாக்ஸ் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் வித்தியாசம் என்பது நெட் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆப்ட்ர் டாக்ஸ் ஆகும் இரண்டாவது வடிவம் என்பது T வடிவம் இங்கு இரண்டு விஷயங்களை கணக்கிடுவார்கள் அடுத்ததாக நாம் நேரடியாக நெட் ப்ராபிட் பிபோர் டாக்ஸ் என்பதை கணக்கிட மாட்டோம் இந்த டீ வடிவத்தில் இரண்டு பகுதிகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் இரண்டு பகுதிகள் உள்ளன ஒன்று டிரேடிங் அக்கவுண்ட் மற்றும் இரண்டாவது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account மொத்தமாக இது இன்கம் ஸ்டேட்மென்ட் என்று அழைக்கப்படுகின்றது இது இரண்டு பக்கங்களைக் கொண்டது 1 டெபிட் சைடு என்று அழைக்கப்படுகின்றது மற்றொன்று கிரெடிட் சைடு என்று அழைக்கப்படுகின்றது டெபிட் சைடு என்பதில் நாம் அனைத்து செலவுகளையும் எழுதுவோம் மற்றும் கிரெடிட் சைடு என்பதில் அனைத்து வருமானங்களையும் அதாவது விற்பனை அல்லது நான் ஆப்பரேட்டிங் இன்கம் மற்றும் இறுதியாக இரண்டு பக்கத்தின் இருப்பை கண்டறிவோம் மற்றும் வித்தியாசம் என்பது லாபம் அல்லது நட்டமா இருக்கும் செலவுகள் பக்கம் என்பது அதாவது டெபிட் சைடு என்பது கிரெடிட் சைடு என்பதை விட அதிகமாக இருக்குமென்றால் அது நெட் லாஸ் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் அதற்கு எதிர்மறையாக கிரெடிட் சைடு அதாவது வருமான பக்கம் என்பது டெபிட் சைடு அதாவது செலவுகள் பக்கத்தை விடஅதிகமாக இருக்குமென்றால் அது நெட் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது முந்தைய வகுப்பில் காஸ்ட் ஷீட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது என்பதை தொடர்ந்து இந்த வகுப்பில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை எவ்வாறு தனியாக தயாரிப்பது என்பதை கற்றுக் கொள்ளப் போகின்றோம் மற்றும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிப்பதற்காக நாம் T வடிவத்தை பயன்படுத்த போகின்றோம் மற்றும் எவ்வாறு இன்கம் ஸ்டேட்மென்ட் என்பதை தயாரிப்பது குறித்து கற்றுக் கொள்ளப் போகின்றோம் எனவே கணக்கிடுவதற்காக அல்லது இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிப்பதற்காக நான் T வடிவத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இதுதான் T வடிவம் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் இப்படித்தான் தகவல்களை நிரப்ப வேண்டும் நாம் இங்கே இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆப் லெப்ட் சென்டர் கார்ப்பரேஷன் டிசம்பர் 2017 என்று எழுதலாம் ஏனென்றால் இந்த தகவல் டிசம்பர் 2017 என்ற மாதத்திற்குரியது இவைதான் இரண்டு பகுதிகள் இங்கு பர்டிகுலர்ஸ் என்று எழுதுகின்றோம் இங்கு தொகை என்று எழுதுகின்றோம் மற்றும் இது டெபிட் சைடு மறுபடியும் இங்கு பர்டிகுலர்ஸ் என்று எழுதுகின்றோம் இங்கு தொகை என்று எழுதுகின்றோம் இது டெபிட் சைடு என்று அழைக்கப்படுகின்றது கிரெடிட் சைடு என்பது பெறுதல் பக்கம் அல்லது வருமான பக்கம் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் டெபிட் சைட் என்பது செலவுகள் பக்கம் அல்லது செலுத்துதல் பக்கம் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இரண்டு பக்கங்களிலும் பொருத்தமான தகவல்களை உள்ளிடுவோம் மற்றும் இறுதியாக இருப்பை கணக்கிடுவோம் இப்பொழுது பாரம்பரியமான இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயாரிக்கும் பொழுது மேல் பகுதியில் இருந்து தொடங்குவோம் அது டிரேடிங் அக்கவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பது இரண்டு பகுதிகளைக் கொண்டது மேல்பகுதி டிரேடிங் அக்கவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் கீழ்ப்பகுதி ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்று அழைக்கப்படுகின்றது எனவே டிரேடிங் அக்கவுண்ட் என்பதற்காக ஐந்து உருப்படிகளை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் கிரெடிட் சைடு என்பதில் 2 உருப்படிகளை எடுத்துக் கொள்ளப் போகின்றோம் அவை சேல்ஸ் மற்றும் கிளோசிங் ஸ்டாக் மற்றும் டெபிட் சைடு என்பதில் 3 உருப்படிகளை எடுத்துக் கொள்ளப் போகின்றோம் அவையாவன ரா மேடரியல் காஸ்ட் வேஜஸ் காஸ்ட் அது தொழிற்சாலையில் நிகழ்ந்தது அதாவது உற்பத்தி செய்யும் நிலையில் நிகழ்ந்தது மற்றும் இதர டைரக்ட் எக்பென்சஸ் எனவே நாம் இந்த ஐந்து உருப்படிகளுக்கான இருப்பை கண்டறிவோம் மற்றும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கின்றது என்பதை பார்ப்போம் இறுதி முடிவு என்பது வரவு பக்கம் என்பது பற்று பக்கத்தை விட அதிகமாக உள்ளது அதன் காரணமாக வித்தியாசம் என்பது க்ராஸ் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் அதற்கு எதிர்மறையான இருப்பு கிடைக்குமென்றால் அது க்ராஸ் லாஸ் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் இந்த எடுத்துக்காட்டில் பாதி வேலையை காஸ்ட் ஷீட் என்பதில் முடித்துவிட்டோம் காஸ்ட் ஷீட் என்பதில் ஓபனிங் ஸ்டாக் ஆப் ரா மேடரியல் மற்றும் கிளோசிங் ஸ்டாக் ரா மெட்டீரியல் என்பனவற்றை சரி கட்டிய பிறகு ஒரு செலவை கணக்கிட்டுள்ளோம் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பதை கணக்கிட்டு அதனுடன் ஃபேக்டரி வேஜஸ் என்பதை சேர்த்த பிறகு நாம் ஏற்கனவே ஒரு செலவை கண்டறிந்து விட்டோம் அது ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது அந்த ஃபேக்டரி அல்லது ஒர்க்ஸ் காஸ்ட் என்பது காஸ்ட் ஷீட் என்பதில் இருந்து நேரடியாக எடுக்கப்பட்டது வரவு பக்கத்தில் சேல்ஸ் சம்பந்தமான தகவல்களை எழுதுவோம் எனவே வரவு பக்கத்தில் இருந்து ஆரம்பிப்போம் ஏனென்றால் அங்கு ஒரே ஒரு உருப்படி மட்டும் உள்ளது மற்றும் அது சேல்ஸ் ஆகும் எனவே பை சேல்ஸ் என்று எழுதுகின்றோம் மற்றும் சேல்ஸ் சம்பந்தமான தகவல்கள் என்ன அது 9 லட்சம் ரூபாய் மற்றும் இந்தப் பக்கத்தில் டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் என்று எழுதுகின்றோம் எனவே காஸ்ட் ஷீட் என்பதில் டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் என்பது எவ்வளவு நீங்கள் சென்ற வகுப்பில் தயாரித்த காஸ்ட் ஷீட் என்பதை எடுக்கிறீர்கள் என்றால் அதனுடைய தொகையை கண்டறிந்துவிடலாம் அது 774000 ரூபாய் இப்பொழுது 774000 என்பதை வெளிநெடுகைக்கு கொண்டு செல்லும் முன்னர் நாம் மேலும் ஒரே ஒரு சரக்கு இருப்பினை மட்டும் சரிகட்ட வேண்டும் அது ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் இந்த சரக்கை நாம் காஸ்ட் சீட்டில் சரிகட்டவில்லை காஸ்ட் சீட்டில் நாம் ஸ்டாக் ஆப் ரா மேடரியல் மற்றும் ஸ்டாக் ஆப் வொர்க் இன் ப்ராகிரஸ் ஆகியவற்றை மட்டுமே சரிகட்டினோம் எனவே காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை கண்டறிவதற்காக ஸ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸை இங்கு சரிகட்டுகின்றோம் எனவே இந்த 774000 ரூபாய் என்ற தகவலை நான் காஸ்ட் ஷீட்டிலிருந்து எடுத்து வந்தேன் அந்த தகவலை கணக்கிட்டதுடன் காஸ்ட் ஷீட் என்பதை முடித்துக்கொண்டோம் இப்பொழுது அந்த தகவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு மாற்றப்படுகின்றது மற்றும் இப்போ நாம் சரக்கிருப்பு என்பதை சரிகட்ட போகின்றோம் எனவே இதில் என்ன செய்யப் போகின்றீர்கள் ஓப்பனிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் என்பதை கூட்டுகின்றோம் மற்றும் ஓப்பனிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் என்பதன் மதிப்பு எவ்வளவு அதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தொகை என்னவென்றால் 60 ஆயிரம் ரூபாய் எனவே அதை நீங்கள் உள்நெடுகையிலேயே கூட்டுகின்றீர்கள் அது வெளிநெடுக்கைக்கு போகாது எனவே க்ளோஸிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் என்ற தகவலை எடுக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு 55000 இதனை கழித்த பிறகு நமக்கு எவ்வளவு கிடைக்கின்றது அது 779000 ரூபாய் இதுதான் உங்களுடைய காஸ்ட் ஆப் புரோடக்சன் அதாவது டோட்டல் காஸ்ட் ஆப் புரோடக்சன் டிசம்பர் வரை எவ்வளவு உற்பத்தி செய்து இருந்தாலும் சரி அதேபோல முந்தைய மாதத்தில் எவ்வளவு சரக்கு இருந்திருந்தாலும் சரி டிசம்பர் மாதத்தில் உற்பத்தி செய்த பொருளின் மதிப்பு 774000 மற்றும் 60000 மதிப்புள்ள பொருட்கள் ஏற்கனவே நமக்கு சரக்கிருப்பாக இருக்கின்றது எனவே டிசம்பர் மாதத்தின் இறுதியில் நம்முடைய உற்பத்தி என்பது 834000 என்று ஆகின்றது அதிலிருந்து சந்தையில் விற்பனை செய்யப்படாத கிளோசிங் ஸ்டாக் 55000 என்பதை கழிக்கின்றோம் எனவே இறுதியாக சந்தைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் செலவு என்பது 779000 ஆகும் எனவே இப்பொழுது ஒரு பக்கத்தில் சேல்ஸ் என்பதை எழுதியுள்ளோம் மற்றும் இன்னொரு பக்கத்தில் காஸ்ட் என்பதை இட்டுள்ளோம் இப்பொழுது நாம் க்ராஸ் ப்ராபிட் என்ற நிலையில் உள்ளோமா அல்லது க்ராஸ் லாஸ் என்ற நிலையில் உள்ளோமா என்பதை பார்க்க போகின்றோம் இந்த பக்கம் 900000 என்று வருகின்றது இதனை முடித்துக்கொள்ளலாம் இப்பொழுது க்ராஸ் ப்ராபிட் எவ்வளவு என்று நாம் கண்டறிய வேண்டும் ஏனென்றால் இந்த பக்கமானது அதிகமாக உள்ளது அது 9 லட்சம் என்று வருகின்றது அதனை 9 லட்சம் என்று போட்டு முடிக்கின்றீர்கள் மற்றும் க்ராஸ் ப்ராபிட் என்பது எவ்வளவு என்றால் ரூபாய் 121000 இது க்ராஸ் ப்ராபிட் ஆனால் இது இறுதியான லாபம் அல்ல இந்த அறிக்கையின் கீழ் பகுதியில் நாம் மேலும் வேறு வகையான சரிகட்டுதல்களை செய்ய வேண்டும் எனவே ப்ராபிட் என்பதை கண்டறிய பயன்படும் மேல் பகுதி என்பது ட்ரேடிங்க் அக்கவுண்ட் என்று அழைக்கப்படுகின்றது இது இன்கம் ஸ்டேட்மென்ட் என்பதன் முதல் பகுதி மற்றும் இரண்டாவது பகுதி என்பது என்னவென்றால் புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account இப்பொழுது இந்த GP என்பதை எடுத்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஜிபி என்பது உபரியான வருமானம் அது கிரடிட் பலன்ஸ் என்று ஆகின்றது நீங்கள் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை நினைவுபடுத்த்துகின்றீர்கள் என்றால் அதனை புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்பொழுது அது ப்ராபிட் என்று ஆகின்றது மற்றும் கிராஸ் ப்ராபிட் என்பதன் மதிப்பு எவ்வளவு அது 121000 அது இங்கே வந்துள்ளது இப்பொழுது நாம் இன்டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் என்பதை சரிகட்ட வேண்டும் எனவே இவையெல்லாம் இன்டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பது எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 30 ஆயிரம் ரூபாய் மற்றும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மதிப்பு 20000 நாம் அவற்றை சரி கட்ட வேண்டும் இவை இன்டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் நாம் உற்பத்தி என்பதை செய்கின்றோம் ஆனால் உற்பத்தி செய்யப்படும் அலகு என்பது மட்டுமல்லாமல் நமக்கு அலுவலகமும் தேவைப்படுகின்றது அலுவலகப் பணியாளர்களின் உதவிக்காக செலவு என்பதும் ஏற்படுகின்றது அவற்றை சேர்க்க வேண்டும் மற்றும் அந்த உற்பத்தி என்பது சந்தைக்கு செல்லும் பொழுது நாம் சில வகையான செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்பதற்காக செலுத்த வேண்டும் எனவே அது நமக்கு டோட்டல் காஸ்ட் என்பதை கொடுக்கின்றது எனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் மற்றும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ஆகியவை மறைமுக செலவு என்று அழைக்கப்படுகின்றது எனவே இப்பொழுது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதை கூட்டுகின்றோம் எனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதன் மதிப்பு எவ்வளவு அது 30 ஆயிரம் ரூபாய் இதை நேரடியாக இங்கு கொண்டு வந்து விடுங்கள் அது 30 ஆயிரம் மற்றும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் என்பது எவ்வளவு அது நமக்கு 20000 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது தான் மொத்த தொகை மற்றும் இந்தப் பக்கத்தில் எதுவுமில்லை எனவே இங்கு என்ன செய்ய முடியும் இதன் மொத்தத்தை கணக்கிடுகின்றீர்கள் அது 121000 இரண்டு கோடுகள் மூலம் அதனை முடிக்கின்றீர்கள் மற்றும் இப்பொழுது வரக்கூடிய வித்தியாசம் என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்று அழைக்கப்படுகின்றது இங்கு ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்று எழுதுகின்றோம் அதன் மதிப்பு எவ்வளவு அது 71000 மற்றும் 2 பக்கங்களும் 121000 என்ற தொகையுடன் சரிசமமாக ஆகின்றது எனவே இந்த கணக்கில் இந்த காஸ்ட் சீட்டில் நாம் இரண்டு விஷயங்களை செய்தோம் முதலாவது என்னவென்றால் ஒரு முழுமையற்ற காஸ்ட் சீட்டை தயாரிப்பது ஒரு பகுதி தகவல் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பதன் மூலம் கண்டறியப்பட்டது மற்றும் மற்றொரு பகுதி தகவல் என்பது இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தயார் செய்வதன் மூலம் கண்டறியப்பட்டது முதலாவது க்ராஸ் ப்ராபிட் அது டிரேடிங் அக்கவுண்ட் என்பதில் உள்ளது மற்றும் அதன் கீழ்ப்பகுதியில் நெட் ப்ராபிட் என்பதை கண்டறிந்தோம் அது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதிலிருந்து வந்தது எனவே முதலாவது கணக்கில் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பதை காஸ்ட் சீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதிலேயே கண்டறிந்து விட்டோம் அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனை செய்து விடலாம் ஆனால் இங்கு செலவு என்பதன் ஒரு பகுதி காஸ்ட் ஷீட் என்பதில் கணக்கிடப்பட்டது மற்றும் மீதமுள்ளவை இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு எடுத்துச் செல்லப்பட்டது மற்றும் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பதை இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டறிய வேண்டும் எனவே நாம் இரண்டு அறிக்கையையும் தயாரித்தோம் மற்றும் காஸ்ட் ஷீட் என்பது நம்மிடம் தயாராக உள்ளது என்று நமக்கு தெரியும் அந்த வருமானம் என்பது நம்மிடம் தயாராக உள்ளது எனவே ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் என்பதை சரி கட்டிய பிறகு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதன் ஒரு பகுதி காஸ்ட் சீட்டை எவ்வாறு தயார் செய்வது என்று கற்றுக் கொண்டோம் முதலில் சாதாரணமான காஸ்ட் சீட்டை தயார் செய்தோம் அடுத்ததாக 3 வகையான சரக்கிருப்புகளை சரிகட்டிய பிறகு தயாரிக்கக்கூடிய காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதை தயாரிப்பது பற்றி கற்றுக் கொண்டோம் மற்றும் இதுவரை கற்றுக் கொண்ட மூன்றாவது விஷயம் என்னவென்றால் அனைத்து தகவல்களும் காஸ்ட் ஷீட் என்பதில் கண்டறியப்படவில்லை ஒரு பகுதி தகவல் என்பது காஸ்ட் சீட்டில் கண்டறியப்பட்டது மற்றொரு பகுதி தகவல் என்பது இன்கம் ஸ்டேட்மென்ட் என்பதில் உருவாக்கப்பட்டது அவ்வாறு கேள்வியில் கேட்கப்பட்டு இருந்தால் இவ்வாறு நாம் செய்ய வேண்டும் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்பதை எந்த அளவு தயாரிக்க கேட்கப்பட்டுள்ளதோ அத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் மீதமுள்ள பகுதியை இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே இப்பொழுது காஸ்ட் சீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதைப் பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்துள்ளீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் நான் உங்களிடம் சொன்னது போல இந்த அறிக்கையானது நிறுவனத்திற்கு மிகவும் ரகசியமான அறிக்கை ஏனென்றால் செலவு என்பதை குறைப்பது என்பது நிறுவனத்திற்கு ரகசியமான ஒன்றாகும் காஸ்ட் ஆஃ புரோடக்சன் என்பதை குறைப்பது மற்றும் செல்லிங் பிரைஸ் என்பதை உயர்த்துவது ஆகியவை லாபத்தை அதிகரிப்பதற்கான வழிகள் ஆனால் தற்போதைய போட்டிகள் நிறைந்த சூழ்நிலையில் செல்லிங் பிரைஸ் என்பதை தீர்மானிப்பதற்கான பொறுப்பு என்பது நிறுவனத்திடம் இல்லை சந்தை சக்திகள் விற்பனை விலையை தீர்மானிக்கின்றன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் விற்பனை விலையை அதிகரிக்கும் போது நமது பொருளை மக்கள் நிராகரித்து விடுவார்கள் எனவே சந்தையில் மற்றும் போட்டியாளர்கள் எந்த விலையில் பொருட்களை வழங்குகின்றார்கலோ அந்த அளவு விலையை நாம் நிர்ணயிக்க வேண்டும் ஏனென்றால் அது போட்டிகள் நிறைந்த சந்தை ஆகும் எனவே உங்கள் லாபத்தை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய பொருளின் செலவை பார்க்க வேண்டும் மற்றும் எவ்வாறு புதுமையாக செலவு என்பதை குறைப்பது என்பதை காஸ்ட் ஷீட் மூலம் செய்ய முடியும் எனவேதான் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை 4 செலவுகளாக பிரிப்போம் நாம் பிரைம் காஸ்ட் என்பதை கணக்கிடுகிறோம் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிடுகிறோம் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை கணக்கிடுகிறோம் மற்றும் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பதை கணக்கிடுகிறோம் எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் முதல் பகுதி தகவலை உருவாக்குவது மற்றும் அதைத்தான் நாம் இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் அதன் பிறகு உருவாக்கப்பட்ட தகவலை நிறுவனத்தில் உள்ள முடிவு எடுப்பவர்களுக்கு இதனை பயன்படுத்துவதற்காக வழங்குவோம் அவர்கள் செலவு என்பதன் வெவ்வேறு பகுதிகளை உற்று நோக்குவார்கள் மற்றும் செலவின் எந்த பகுதி அதிகமாக உள்ளது மற்றும் எந்த பகுதியை கட்டுப்படுத்த முடியும் என்பதை கண்டறிய முயற்சிப்பார்கள் மறுபடியும் தகவல் என்பதை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்தும் பொழுது அதற்கான அடிப்படையாக காஸ்ட் அண்ட் பெனிபிட் அனாலிசிஸ் என்பது அடிப்படையாக உள்ளது நாம் செலவை கட்டுப்படுத்துகிறோம் என்றால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்பது எவ்வளவு இருக்கும் மற்றும் அதனை எவ்வாறு கவனித்துக் கொள்வது எனவே இரண்டாவது பிரச்சினை என்னவென்றால் பாதி தகவலை காஸ்ட் ஷீட் என்பதில் கண்டறிந்தோம் மீதி தகவலை இன்கம் ஸ்டேட்மெண்ட் ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதற்கு எடுத்துச் சென்றோம் இப்பொழுது மேலும் ஒரு கணக்கை செய்யப் போகின்றோம் மற்றும் அந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால் நான் அதில் மேலும் ஒரு சிறிய சுருக்கத்தை ஏற்படுத்த போகின்றேன் மற்றும் அங்கு சில சமயங்களில் ஒரு யூனிட்டுக்கான செலவையும் கணக்கிட வேண்டியிருக்கும் அதாவது சந்தைக்கு செல்லக்கூடிய உற்பத்தியின் ஒரு அலகு செலவு எனவே ஒரு பக்கத்தில் நீங்கள் டோடல் காஸ்ட் என்பதை கணக்கிடுகின்றீர்கள் அது காஸ்ட் ஷீட் என்பதில் நடக்கும் மற்றும் ஒரு யூனிட்டுக்கான செலவையும் கணக்கிடுகின்றீர்கள் ஏனென்றால் யூனிட்களின் அளவும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே உங்களால் ஒரு யூனிட்டுக்கான செலவையும் கணக்கிட முடியும் உங்களால் விற்பனையின் மொத்த மதிப்பை கணக்கிட முடியும் மற்றும் ஒரு யூனிட்டுக்கான லாபத்தையும் கணக்கிட முடியும் எனவே இதுவரை அத்தகைய இரண்டு வகையான காஸ்ட் சீட்டை பற்றி கற்றுக் கொண்டோம் ஒன்று சாதாரணமான காஸ்ட் ஷீட் மற்றொன்று வெவ்வேறு வகையான சரக்குகளை சரி கட்டிய பிறகு தயாரிக்கப்படும் காஸ்ட் சீட் மற்றும் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதை தனியாக தயாரித்தோம் இப்பொழுது அடுத்த பகுதியில் நாம் யூனிட் சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டு இருந்தால் எவ்வாறு காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பது என்பதை பற்றி படிக்க போகின்றோம் இந்த இரண்டு கணக்குகளில் நமக்கு செலவு சம்பந்தமான தகவல்கள் மற்றும் வருமானம் சம்பந்தமான தகவல்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தன வருமானம் என்பது சேல்ஸ் என்பதன் மூலம் கிடைத்தது மற்றும் செலவு என்பது வெவ்வேறு வகையான உள்ளீடுகள் மூலம் நமக்கு ஏற்பட்டது மற்றும் நாம் கண்டறிந்த இருப்பு என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட்டாக இருந்தது முதலாவது கணக்கில் நாம் ஆப்ரேட்டிங் ப்ராபிட் என்பதை காஸ்ட் ஷீட் என்பதில் கண்டறிந்தோம் மேலும் இரண்டாவது கணக்கில் ஆப்ரேட்டிங் ப்ராபிட் என்பதை இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதில் கண்டறிந்தோம் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதில் மேலும் ஒரு நெடுக்கையை உருவாக்கப் போகிறோம் அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்பட்ட யூனிட்டுகளின் அளவும் கொடுக்கப்படும் அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்பட்ட யூனிட்களின் அளவு சம்பந்தமான தகவல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டால் அதை எவ்வாறு கையாள்வது அங்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஒரு யூனிட்டுக்கான செலவையும் கணக்கிட முடியும் ஒரு யூனிட்டுக்கான செலவையும் நம்மால் கணக்கிட முடியும் ஒரு நெடுகையில் தற்போதைய காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் மொத்த எண்ணிக்கை கொடுக்கப்படும் மற்றும் முந்தைய காலத்திலிருந்து தற்போதைய காலத்திற்கு மாற்றப்பட்ட யூனிட்களின் அளவு கொடுக்கப்படும் எனவே யூனிட்டுகள் அடிப்படையிலான மொத்த உற்பத்தியை நம்மால் பெற முடியும் மற்றும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதன் அடிப்படையிலும் பெறமுடியும் அதில் இருந்து எவ்வளவு யூனிட்டுகள் இறுதி சரக்கிருப்பாக இருக்கின்றதோ அது கழிக்கப்படும் எனவே எவ்வளவு யூனிட்டுகள் நம்மிடம் உள்ளதோ அவை தற்போதைய காலகட்டத்திற்கு விற்பனை செய்யப்படுவதற்காக உள்ளன மற்றும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதும் நம்மிடம் உள்ளது எனவே காஸ்ட் ஆப் செல்ஸ் என்பது நம்மிடம் உள்ளது மற்றும் யூனிட்டுகள் அளவும் உள்ளது எனவே உங்களால் ஒரு யூனிட்டுக்கான செலவை கண்டறிய முடியும் ஒரு யூனிட்டுக்கான விற்பனை மதிப்பை கண்டறிய முடியும் மற்றும் ஒரு யூனிட்டுக்கான லாப அளவை கண்டறிய முடியும் எனவே அடுத்த வகுப்பில் மேலும் ஒரு கணக்கை பற்றி நான் உங்களிடம் விவாதிக்க போகின்றேன் மற்றும் அந்தக் கணக்கு யூனிட்டுகளின் அளவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைபற்றியதாகும் அது ஒரு முழுமையான காஸ்ட் சீட்டாக இருக்கப்போகின்றது அங்கு பர் யூனிட் காஸ்ட் என்பதை எடுத்துக் கொண்டு ரா மேடரியல் என்பதுடன் தொடங்குவோம் பிரைம் காஸ்ட் என்பதைக் கணக்கிடுவோம் மற்றும் இறுதியாக காஸ்ட் ஆப் சேல்ஸ் டோட்டல் காஸ்ட் ஆப் புரோடக்சன் மற்றும் ஒரு யூனிட்டுக்கான ஆப்பரேட்டிங் ப்ராபிட் ஆகியவற்றை கணக்கிடுவதன் மூலம் முடிப்போம் அதனை மூன்றாவது கணக்கில் செய்வோம் அதற்குப் பிறகு காஸ்ட் ஷீட் சம்பந்தமான விவாதத்தை முடித்து விடுவோம் மற்றும் அதற்கு அடுத்தாற்போல் பட்ஜெட் மற்றும் பட்ஜெடரி கண்ட்ரோல் என்பதற்கு சென்று விடுவோம் ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் சம்பந்தமான மூன்றாவது கணக்கை அடுத்த வகுப்ப்பில் அதனை எவ்வாறு ஆய்வு செய்வது என்பதன் அடிப்படையில் உங்களிடம் விவாதிப்பேன் மற்றும் அந்த காஸ்ட் சீட்டில் உருவாக்கப்பட்ட தகவலை மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவது சம்பந்தமாகவும் விவாதிக்க போகின்றேன் மறுபடியும் நாம் தயாரிக்க கூடிய காஸ்ட் ஷீட் என்பது காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதன் ஒரு பகுதியாகும் இரண்டாவது தயார் செய்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதாவது ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பது பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதன் ஒரு பகுதியாகும் எனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பவை நமக்கு வெவ்வேறு வகையான தகவல்களை உருவாக்கப் பயன்படுகின்றன அவற்றை மேலாண்மை முடிவெடுப்பதற்கு நாம் சரியாக பயன்படுத்த முடியும் எனவே தான் இதனை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்று அழைக்கின்றோம் பைனான்சியல் அக்கவுன்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றின் உதவியுடன் எத்தகைய சக்தி வாய்ந்த தகவல்களை உருவாக்கினாலும் சரி அத்தகைய தகவலை உருவாக்குவது என்பது ஒரு பகுதி இப்பொழுது வரை காஸ்ட் சீட் என்பதை தயாரிப்பதை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம் அதாவது எவ்வாறு செலவு சம்பந்தமான தகவல்களை உருவாக்குவது எவ்வாறு ஆப்பரேட்டிங் ப்ராபிட் சம்பந்தமான தகவல்களை உருவாக்குவது மற்றும் இரண்டாவது பகுதி என்னவென்றால் அவ்வாறு உருவாக்கப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்வதாகும் மற்றும் அதனை மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவதாகும் ஏனென்றால் காஸ்ட் ஷீட் தயாரிப்பதற்கான மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் செலவை கட்டுப்படுத்துவது எனவே தான் ஒரே சமயத்தில் டோட்டல் காஸ்ட் என்பதை கணக்கிடுவதற்காக நாம் செல்லவில்லை நாம் செலவை வெவ்வேறு வகையான துணை செலவுகளாக பிரித்தோம் அதாவது நான்கு வகையாகப் பிடித்தோம் அவையாவன பிரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் காஸ்ட் ஆப் புரோடக்சன் மற்றும் காஸ்ட் ஆப் செல்ஸ் எதற்காக செலவை நான்கு துணை செலவுகளாக பிரித்தோம் அதனுடைய இறுதியான நோக்கம் என்பது செலவை கட்டுப்படுத்துவது மறுபடியும் நான் அதையே திருப்பி சொல்கின்றேன் இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய நிறுவன லாபத்தை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் அல்லது உங்களது நிறுவனத்தின் லாபத்தை அப்படியே வைத்திருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் செலவை குறைக்க வேண்டும் உங்களால் விற்பனை விலையை அதிகரிக்க முடியாது விற்பனை விலையை அதிகரிக்கும் அந்த நொடியில் உங்களுடைய பொருளின் விற்பனையானது குறையத் தொடங்கிவிடும் ஏனென்றால் இப்போது மக்களுக்கு வெவ்வேறு மாற்றுப் பொருட்கள் உள்ளன அவர்கள் ஒரு நிறுவன பொருளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை மற்றும் அவர்கள் அதே போன்ற பொருட்களை தயாரிக்க கூடிய மற்றும் சேவைகளை உருவாக்கக்கூடிய வெவ்வேறு நிறுவனங்களைச் சார்ந்து உள்ளார்கள் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் ஒரு பொருளின் விலை ஒரு நிறுவனத்தின் பொருளின் விலை அதிகரிக்கின்றது என்றால் மற்றும் அந்த பொருளுக்கான மாற்றுப்பொருள் சந்தையில் இருக்கின்றது என்றால் மற்றும் மற்ற நிறுவனம் விலையை உயர்த்தவில்லை என்றால் எந்த நிறுவனம் தன்னுடைய விற்பனை விலையை அதிகரிக்கிறதோ அந்த நிறுவனத்தின் விற்பனையானது குறைந்துவிடும் எனவே காஸ்ட் ஷீட் என்பது காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை கட்டுப்படுத்தவும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை குறைக்கவும் உதவுகின்றது எனவே மூன்றாவது கணக்கில் நாம் மூன்றாவது காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்போம் மற்றும் அதன்பிறகு காஸ்ட் ஷீட் என்பதை எவ்வாறு ஆய்வு செய்வது என்பதைப் பற்றி கற்றுக் கொள்ளப் போகின்றோம் மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் முக்கியமான பணியான முக்கியமான முடிவெடுத்தல்களை எவ்வாறு செய்வது என்பதைப் பற்றி படிக்கப் போகிறோம் எனவே மூன்றாவது கணக்கை நான் அடுத்த வகுப்பில் செய்வேன் உங்களுக்கு மிக்க நன்றி